மாணவர்களை வரவேற்கிறோம்இது வரை மூலதன நிதி பற்றி விவாதித்திருக்கிறோம் தற்போதைய சொத்துத் தேவையை கணக்க்கிடுகையில் சரக்குகளின் கணக்குகள் கடன் விற்பனை கணக்குகள் பெறத்தக்கவைகள் மற்றும் ரொக்கம் என்று நாம் விவாதித்தோம் தற்போதைய சொத்து தேவைகளுக்கு நிதியளிக்கப்பட வேண்டும் மற்றும் நிதி எங்கே இருந்து வரும் என்று நாம் விவாதித்தோம் அது முதன்மையானது மிக முக்கியமானது என்பதை நாம் கண்டோம் அதை தன்னிச்சையான நிதி ஆதாரமாக அழைக்கலாம் என்று கண்டோம் தன்னிச்சையான நிதியத்தின் உதவியுடன் அதிகபட்ச மூலதனத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் செலுத்த வேண்டிய கணக்குகளின் மேலாண்மை மற்றும் செலவினக் கடன் பற்றி நாம் தன்னிச்சையான நிதியத்தில் கற்றுக்கொண்டோம் அடுத்த நிதி ஆதாரம் குறுகிய கால நிதி ஆதாரம் ஆகும் இப்போது நாம் அதைப் பற்றி பேசுவோம் தன்னிச்சையான நிதி ஆதாரத்தை முழுமையாகப் பயன்படுத்தினோம் அதைப் பயன்படுத்துவதற்கான அல்லது ஆதாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வேறு எந்த வாய்ப்பும் இல்லை இரண்டாவது நிதி ஆதாரம் குறுகிய கால நிதி குறுகிய கால நிதி பற்றி நாம் பேசும்போது குறுகிய கால நிதியத்தின் 8 9 ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவில் இந்திய சூழ்நிலையில் உற்பத்தித் துறைக்கு குறுகிய கால நிதியத்தின் மிக முக்கியமான ஆதாரம் குறிப்பாக வங்கி நிதி ஆகும் இந்தியாவில் வங்கி நிதி மிகவும் எளிதில் கிடைக்கிறது மற்ற 7 8 ஆதாரங்கள் அல்லது பிற வளங்கள் உற்பத்தித் துறையின் கடன் வாங்குபவர்களுக்கு அவ்வளவு முக்கியமல்ல என்றும் அவை 1991 ஐப் பற்றி பேசினால்தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார சூழ்நிலையில் வங்கி நிதி மட்டுமே மூலதன நிதியத்தின் கிடைக்கக்கூடிய ஆதாரமாக இருந்தது ஆனால் 1991 க்குப் பிறகு நம்மிடம் பல ஆதாரங்கள் உள்ளன வளர்ந்த பொருளாதாரங்கள் போன்ற பொருளாதாரங்கள் மற்றும் பிற பொருளாதாரங்களில் வங்கி நிதி என்பது இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மிகவும் பிரபலமான ஆதாரமாக போலல்லாமல் இது குறைந்த பிரபலமான ஆதாரமாகும் பிற நாடுகளில் மூலதன நிதியத்தின் குறுகிய கால நிதியத்தின் பிரபலமான ஆதாரங்கள் உங்கள் கமர்சியல் பேப்பர் முதலீட்டு நிதி நிறுவனங்கள் என்று பல உள்ளன இதேபோல் டெரிவேடிவ் ஃபைனான்ஸ் நிறுவன வைப்புக்கள் பின்னர் பொது வைப்பு போன்ற அனைத்து ஆதாரங்களும் மற்ற நாடுகளில் பிரபலமாக உள்ளன எடுத்துக்காட்டாக அமெரிக்க வங்கி நிதி பற்றி பேசும்போது பணி மூலதன நிதியை மிகவும் விலையுயர்ந்ததாக வழங்குவதற்கான குறைந்த பிரபலமான ஆதாரங்கள் வங்கி நிதிஆகும் குறுகிய கால தேவைகளுக்காக அல்லது குறுகிய கால அடிப்படையில் வங்கி நிதி தற்போதைய சொத்து நிதி தேவைகள் அல்லது அதில் உள்ள மூலத்தை வழங்குவதற்காக வங்கியின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் கடுமையானதாக இருக்கும் ஆகவே அவர்கள் வங்கிகளுக்குச் செல்வதை விரும்புவதில்லை மற்ற மூலங்களை அவர்கள் பயன்படுத்திய வணிகத் தாளை நாடுகிறார்கள் பொது வைப்புத்தொகையை பெருநிறுவன வைப்புத்தொகையைப் பயன்படுத்துகின்றன ஆனால் அவை வங்கிகளுக்குச் செல்ல விரும்பவதில்லை ஆனால் உலகளாவிய சூழ்நிலைக்கு முரணானது இந்தியாவில் வங்கி நிதி மிகவும் பிரபலமான ஆதாரம் பிற ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஆனால் மொத்த நிதிகளின் மதிப்பில் தொழில்துறையில் வெவ்வேறு வரையப்பட்ட நிதிகளின் மதிப்பின் அளவு மிக அதிகமாக இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே வங்கி நிதியத்தின் பிற ஆதாரங்கள் மிகவும் பிரபலமாக இல்லை என்று நீங்கள் கூறலாம் ஆனால் வங்கி நிதி என்பது இந்தியாவில் மிகவும் பிரபலமான மூலமாகும் இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஆதாரமாக உள்ளது மற்றும் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்ய நிறுவனங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதைக் காண்போம் இந்த வகுப்பில் நான் உங்களுடன் கலந்துரையாட போவது பணப்புழக்கத்தைப் பார்க்கிறோம் நம்பகத்தன்மையைத் தக்கவைத்துக்கொள்வதற்கும் குறுகிய கால நிதியை மீண்டும் மூலத்திற்கு திருப்பிச் செலுத்துவதற்கும் பணப்புழக்கம் மிக முக்கியமான காரணியாக இருப்பதால் பணப்புழக்கப் பகுதியைப் பற்றி பேசும்போது முதலில் பணத்தைப் பற்றி பேசுகிறோம் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் பெறத்தக்க கணக்குகள் மற்றும் சரக்கு எவ்வளவு உள்ளது என்று பார்க்க வேண்டும் வங்கிகளின் குறுகிய கால நிதித் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் கடன் வழங்கும் போது வங்கிகள் நிறுவனத்தின் பணப்புழக்கத்தைப் பார்க்கின்றன மேலும் நிறுவனம் தங்கள் நிதியை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்த முடியுமா இல்லையா என்பதில் அவர்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளனர் நிறுவனம் போதுமான தரத்தை சரியாக பராமரித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் ஆகவே வங்கி மூலதன நிதிக்கு விண்ணப்பிக்கும்போது வங்கி பொதுவாகக் பணக் கடன் வரம்பைத்தான் கணக்கிடுகிறார்கள் பின்னர் சொல்லும் மூலதனக் கடன் மற்றும் மற்றொரு பிரபலமான ஆதாரம் கடன் விற்பனை பில்களை தள்ளுபடி செய்வது எனவே இந்த 2 ஆதாரங்களின் கீழ் வங்கிகள் தொழிலுக்கு சில நிதிகளை வழங்க தயாராக உள்ளார்கள் ஆனால் இது குறுகிய கால மிகக் குறுகிய காலத்திற்கு சில மாதங்களுக்கு அல்லது அதிகபட்சமாக 12 மாதங்கள் அல்லது 1 வருடம் உள்ளதால் வங்கிகள் தயங்குகிறார்கள் எனவே கேள்வி என்னவென்றால் நிறுவனம் வங்கிக்கு திருப்பிச் செலுத்த முடியுமா இல்லையா என்பது அந்த வங்கிகள் பணப்புழக்கத்தை சரிபார்க்க விரும்புகிறது வங்கி லிக்விடேட்டர் என்ற நிலையில் முதலில் காசோலை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் பெறத்தக்க கணக்குகள் மற்றும் சரக்குகளைப் பார்க்கிறார்கள் சரக்கு மிகக் குறைந்த திரவ மூலமாக இருப்பதால் திரவ சொத்துக்கள் என்பது பெறத்தக்க கணக்குகள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் மற்றும் பணம் ஆகியவை வங்கிகளால் நிறுவனங்களின் பணப்புழக்கத்தைப் பார்ப்பதற்கான மிக இலகுவான வழிகள் மற்றும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் வங்கிகள் பணப்புழக்க நிலையை தங்கள் நிதிகளின் பாதுகாப்பை சரியாக உறுதிப்படுத்த விரும்புகின்றன கடந்த காலங்களில் நான் உங்களிடம் பலமுறை கூறியுள்ளேன் தற்போதைய விகிதம் 1 33 1 ஆக இருக்க வேண்டும் என்பது வங்கிகளின் தேவை வங்கிகளின் தேவைகள் அல்லது இது வேறு யாருடைய தேவைக்கும் தற்போதைய விகிதம் 1 33 1 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் 1991 க்குப் பிறகு வங்கிகள் இதை விரும்புகின்றன 1975 ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிலும் வங்கிகள் குறுகிய கால நிதி வழங்கும் போது எந்தவொரு பாதுகாப்பையும் அல்லது பிணையத்தை தொழில்துறையிலிருந்து கேட்கக்கூடாது எனவே எந்தவொரு பிணையும் வாங்காவிட்டால் பின்னர் குறுகிய கால தேவைகளுக்காக வழங்கப்படும் நிதியை வங்கிகள் எப்பிடி பெரும் என்பது கேள்விக்குறியாகும் எனவே அந்த காரணத்திற்காக வங்கிகள் போதுமான நடப்பு சொத்துக்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைக் வலியுறுத்துகின்றன போதுமான பணத்தைக் கொண்டிருக்க வேண்டும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் இருக்க வேண்டும் பெறத்தக்க கணக்குகள் இருக்க வேண்டும் இந்த நான்கு நடப்பு சொத்துகளும் சரிபார்க்கப்படுகின்றன அவர்களிடம் சரக்கு இருக்க வேண்டும் மற்றும் நடப்பு சொத்துக்களின் நிலை தற்போதைய கடன்களின் அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும் முன்னதாக நீங்கள் 1991 ஆம் ஆண்டின் தற்போதைய விகிதம் 2 1 ஆக இருந்தது தற்போதைய விகிதத்தின் தேவை 2 1 ஆகும் எனவே வங்கிகளின் தேவை என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் தற்போதைய பொறுப்பின் 2 மடங்கு இருக்க வேண்டும் நடப்பு சொத்துக்கள் தற்போதைய கடன்களின் 2 மடங்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதி பண வடிவில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதி சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களின் வடிவத்தில் இருக்க வேண்டும் பின்னர் தற்போதைய சொத்தின் ஒரு பகுதி பெறத்தக்க கணக்குகள் வடிவத்தில் இருக்கும் பின்னர் இதன் ஒரு பகுதி சரக்குகளின் வடிவத்தில் இருக்கும் எனவே எந்தவொரு கடனும் செலுத்தப்படும்போது நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை முதலில் பயன்படுத்தும் பணம் முழுமையாகப் பயன்படுத்தப்பட்டு விட்டால் நிறுவனம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களைப் பயன்படுத்த விரும்புகிறது மேலும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களும் முடிந்துவிட்டால் பெறத்தக்க கணக்குகள் போன்ற நடப்பு சொத்திலிருந்து நிறுவனம் நிதி திரட்ட விரும்புகிறது ஒன்று அவர்கள் கடன் வாங்குபவர்களிடமோ அல்லது கடன் வாங்கிய வர்களிடமோ விரைவாக பில்களை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் இல்லையெனில் அவர்கள் இந்த கடன் விற்பனை பில்களை வங்கியில் தள்ளுபடி செய்யலாம் மற்றும் நான்காவது மட்டத்தில் சரக்கு உள்ளது நான்கு ஆதாரங்களும் தீர்ந்துவிட்டன நான்காவது சரக்கினை வங்கியின் கடனைத் திருப்பிச் செலுத்தப் பயன்படுத்தும் எனவே தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட அதிகமாக இருப்பதை வங்கிகள் விரும்புகின்றன எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தற்போதைய சில சொத்துக்கள் பணமாக மாற்றப்படாவிட்டால் வேறு சில மாற்று சொத்துக்கள் இருக்க வேண்டும் அவை எளிதில் பணமாக கூடியதாக இருக்க வேண்டும் எனவே அதற்காக அவர்கள் ஒரு தளர்வை விரும்புகிறார்கள் எடுத்துக்காட்டாக தற்போதைய விகிதம் 1 1 ஆக இருக்க வேண்டும் நம்முடைய விகிதம் 1 1 என்றால் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களுக்கு சமம் என்றும் நம்முடைய விகிதம் தற்போதைய அனைத்து கடன்களும் செலுத்தப்பட வேண்டும் என்று அர்த்தம் தற்போதைய சொத்துகள் தற்போதைய சொத்துகளில் சிலவற்றை நாம் பார்த்தால் தற்போதைய சொத்தான சரக்கை பணமாக எப்போது வேண்டுமானாலும் மாற்ற முடியாது அதேபோல் உங்கள் பில்கள் பெறத்தக்கவைகளை விரும்பும் போது பணமாக மாற்ற முடியாது எனவே அந்த விஷயத்தில் என்ன செய்வது என்றால் தற்போதைய சொத்துக்களை தற்போதைய கடன்களை விட அதிகமாக வைத்திருக்க வேண்டும் ஒன்றை பணமாக மாற்றமுடியாது என்றால் மற்றொன்று பணமாக மாற்றப்படும் தற்போதைய கடன்களில் 100 கூட அதே நேரத்தில் செலுத்தப்பட்ட வேண்டியிருக்கும் காரணத்தினால் நிறுவனம் தற்போதைய கடன்களின் அளவை 100 விட அதிகமாக வைத்துக்கொள்ளவேண்டும் அதாவது நடப்பு சொத்தின் நிலை தற்போதைய கடன்களின் 100 அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே பணப்புழக்கத்தைப் பற்றிய கேள்வி எழுவதில்லை எந்த நேரமும் நிறுவனத்திற்கு போதுமான பணப்புழக்கம் இருக்கும் நிறுவனம் தனது கடன்களை செலுத்தும்போது எந்த நேரமும் போதுமான பணப்புழக்கம் வைத்திருக்கும் என்பது இதன் அர்த்தம் ஆகும் எனவே அந்த நோக்கத்திற்காக இந்த தளர்வு தேவைப்படுகிறது என்று பார்த்தால் இது தற்போதைய சொத்தின் நிலை அதாவது தற்போதைய மொத்த சொத்து என்று கூறலாம் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் தற்போதைய பொறுப்புகள் சரியானது என்று கூறும் நிலை இது நடப்பு சொத்துக்களின் நிலை இதை நாம் நிதியின் நீண்ட கால ஆதாரங்கள் நிதிகளின் குறுகிய கால ஆதாரங்கள் என்று அழைக்கலாம் இது தற்போதைய சொத்தின் நிலை என்று சொல்கிறோம் இது மஞ்சள் கோட்டிற்குக் கீழே இல்லை இது தற்போதைய சொத்துக்கள் மற்றும் இதற்கு மேலே நிலையான சொத்துக்கள் உள்ளன எனவே இதைப் பற்றி பேசினால் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மஞ்சள் கோடு வரையில் நடப்பு சொத்துகளின் நிலை என்பது இதன் பொருள் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதியின் தற்போதைய பொறுப்புகள் மற்றும் மீதமுள்ள நடப்பு சொத்துக்கள் நீண்ட கால மூலங்களிலிருந்து முதலீடு செய்யப்பட்டவை என்பதைத் தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதி தற்போதைய கடன்களிலிருந்து குறுகிய கால மூலங்களிலிருந்து மட்டுமே நிதியளிக்கப்படுகிறது என்பதையும் மீதமுள்ளவை நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படுகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குறுகிய கால தேவைகளுக்கு நிதியளிக்க நீண்ட கால ஆதாரங்களை எடுத்து முதலீடு செய்கிறோம் எனவே உறுதியான பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் நீண்ட கால ஆதாரங்கள் உடனடியாக நிறுவனத்தால் செலுத்தப்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு இந்த நிதிகளை திருப்பிச் செலுத்த போதுமான ஏற்பாடுகளைச் செய்ய முடியும் ஆனால் தற்போதைய பொறுப்புகள் தற்போதைய கடன்களை விட தற்போதைய சொத்துக்களின் அளவைக் கொண்டிருப்பதால் எந்த நேரத்திலும் எந்தவொரு சொத்தும் பணமாக மாற்றப்படாமல் போகுமேயானால் தற்போதைய சொத்துகள் தற்போதைய கடன்களுக்கு சமமாக சரிசெய்யப்படுகின்றன எனவே தற்போதைய விகிதம் 1 1 ஆகும் நிகர செயல்பாட்டு மூலதனம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்றால் நடப்பு சொத்துக்களை நடப்பு கடன்கலிளிருந்து கழிக்கும் போது நிகர செயல்பாட்டு மூலதனம் கிடைக்கும் தற்போதைய விகிதம் என்பது 1 331 தற்போதைய சொத்துக்கள் 1 தற்போதைய கடன்கள் 1 அதாவது 1 33 1 0 33 என்பது தற்போதைய சொத்துகளின் நிலை அல்லது சொத்துகளின் சதவீத நிலை குறிப்பாக இது அதிகப்படியான தொகை மற்றும் நிகர செயல்பாட்டு மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது நிகர செயல்பாட்டு மூலதனம் என்பது நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்படும் தற்போதைய சொத்துகளின் ஒரு பகுதியாகும் ஏனெனில் இந்த நிலை வரை நீங்கள் குறுகிய கால கடன்களைப் பற்றி பேசும்போது இது சிறிய தன்னிச்சையான மற்றும் நிதியத்தின் குறுகிய கால ஆதாரங்களை இந்த கட்டத்தில் முழுமையாகப் பயன்படுத்துகிறோம் தற்போதைய சொத்துகளின் இந்த அளவிலான நிலையை கண்டுபிடித்துள்ளோம் தற்போதைய சொத்தின் இந்த நிலை நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளித்தது எனவே குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீண்ட கால நிதியை முதலீடு செய்கிறோம் அந்த சமயத்தில் தற்போதைய அனைத்து கடன்களும் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் அவை எப்போது வேண்டுமானாலும் செலுத்தப்படலாம் ஏனென்றால் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட அதிகமாக உள்ளன எனவே நிறுவனத்தின் பணப்புழக்கம் ஆபத்தில் இல்லை ஆனால் நிறுவனத்திற்கு சிக்கல் என்னவென்றால் அவர்கள் குறுகிய கால தேவைகளைப் பூர்த்தி செய்ய நீண்ட கால நிதியை முதலீடு செய்யும் போது அந்த விஷயத்தில் நீண்ட கால நிதிகளின் விலை மிக அதிகம் தற்போதைய சொத்துகளின் குறுகிய காலத்திலிருந்து கிடைப்பது மிகவும் குறைவான அல்லது 0 வருமானம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனத்தின் மீது நிதி அழுத்தம்உண்டாக வாய்ப்பு உள்ளது குறுகிய கால தேவையை நிறைவேற்ற தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய விலையுயர்ந்த நிதி ஆதாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் எனவே செலவு மிக அதிகம் வருவாய் என்பது மிகக் குறைவானது எனவே நிறுவனங்களின் இலாபங்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படும் என்பதாகும் எனவே தற்போதைய விகிதத்தை பராமரிக்க முயற்சிக்க வேண்டும் ஆனால் எதிர்மறையான பணி மூலதனத்துடன் கூட இயக்க முடியும் அதாவது தற்போதைய கடன்கள் தற்போதைய சொத்துக்களை விட அதிகம் ஆனால் நீங்கள் வங்கி நிதியைப் பயன்படுத்த விரும்பினால் அது சாத்தியமில்லை இந்தியாவில் 90 நிறுவனங்கள் தங்கள் மூலதனத் தேவையை பூர்த்தி செய்ய வங்கி நிதியைப் பயன்படுத்துகின்றன எனவே நீங்கள் தற்போதைய விகிதத்தை 1 33 1 ஆக பராமரிக்க வேண்டும் இல்லையெனில் மூலதன நிதி வழங்குவதற்கான நிறுவனத்தின் கோரிக்கையை வங்கிகள் ஏற்றுக்கொள்ளாது அவ்வாறான நிலையில் நிகர செயல்பாட்டு மூலதனம் நிச்சயமாக மொத்த தற்போதைய கடன்களில் 33 ஆக இருக்க வேண்டும் ஆகவே நாம் பேசும் போது 1 33 தான் அதாவது 0 33 என்பது நிகர செயல்பாட்டு மூலதனம் மற்றும் தற்போதைய சொத்துக்களின் ஒரு பகுதி நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்பட்டிடுக்கும் எனவே இது வங்கிகளின் தேவை இல்லையெனில் தற்போதைய விகிதம் வங்கியாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று பிரபலமாகக் கூறப்படுகிறது ஏனெனில் அவர்கள் தங்கள் நிதிகள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் நிறுவனத்தால் பணம் செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் நிறுவனத்திற்கு போதுமான பணப்புழக்கம் உள்ளது தற்போதைய சொத்துக்களின் அளவை விட தற்போதைய கடன்களின் அளவை அதிகமாக பராமரிக்கிறார்கள் என்று அர்த்தம் முன்னதாக இந்த விகிதம் 2 1 க்கு தேவைப்பட்டது அங்கு தற்போதைய சொத்து தற்போதைய கடன்களின் 2 மடங்கு இருக்க வேண்டும் ஆனால் இப்போது இந்த விகிதம் 1 33 1 வலதுபுறம் குறைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்தியாவில் வங்கி நிதிச் சொல்லில் சில சமீபத்திய வளர்ச்சியைப் பற்றி பேசுவோம் வங்கி நிதி பற்றி பேசும்போது அல்லது 70 களின் நடுப்பகுதி வரை இந்தியாவில் உள்ள வங்கிகளின் மூலதனத் தேவைக்கு ஏற்ப நிதியளிக்கும் முறையைப் பற்றி பேச வேண்டும் ஆகவே வங்கிகளிடமிருந்து பணி மூலதன நிதி பெறுவது நிறுவனங்களுக்கு இந்தியாவில் மிகவும் கடினமான வேலையாக இருந்தது ஏனெனில் 1969 க்கு முன்னர் பெரும்பாலான வங்கிகள் தனியார் வங்கிகள் மற்றும் அவை அனைத்தும் இணை அல்லது பாதுகாப்பு கேட்கும் பரிமாற்றங்களாக இருந்தன குறுகிய கால நிதி பெற விரும்பினால் நீங்கள் பாதுகாப்பு அல்லது பிணையத்தை கொடுக்க வேண்டும் முடியாது என்று வங்கிகள் கூறி வந்தன சிறிது காலத்திற்குப் பின் பாதுகாப்பைக் கொடுக்க நிறுவனத்திற்கு எதுவும் இல்லை என்றால் நீங்கள் மூலதன நிதி பெற முடியாது என்று வங்கிகள் கூறின 1969 ஆம் ஆண்டில் இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது 14 பெரிய பொது தனியார் துறை வங்கிகள் இந்திய அரசாங்கத்தால் தேசியமயமாக்கப்பட்டன அவை பொதுத்துறை மற்றும் பொதுத்துறை குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டன 1969க்குப் பிறகு இந்த வங்கிகள் அரசங்கத்திற்கு சொந்தமானது இந்த 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்குவதே காரணம் என்னவென்றால் உற்பத்தித் துறைக்கும் தொழில்துறையினருக்கும் எளிதான மூலதன நிதி வழங்குவதாகும் ஆனால் அதன் பிறகும் வங்கிகள் பாதுகாப்புப் பத்திரத்தைக் கேட்கும் செயல்முறை தொடர்ந்தது மேலும் எந்தவொரு பாதுகாப்பையும் அவர்கள் வழங்காவிட்டால் தொழிலுக்கு எந்த நிதியும் கிடைக்காது என்ற நிலை இருந்தது எனவே புகார் மற்றும் பரிந்துரைகள் அடிப்படையில் 1974 ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் கீழ் திரு பி டாண்டனின் தலைமையில் இந்திய அரசு 1 ஆய்வுக் குழுவை நியமித்தது குழுவின் அந்த பணி என்னவென்றால் இந்தியாவில் தற்போதைய மூலதன நிதியத்தின் தற்போதைய நிலையை வங்கிகளிடமிருந்து தற்போதைய சூழ்நிலை என்ன அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்வதாகும் 1974 ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட டாண்டன் கமிட்டி என்று பிரபலமாக அறியப்படும் இந்த குழு 1975 ஆகஸ்டில் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அந்தக் குழுவின் பரிந்துரைகளுக்குப் பிறகு அந்தக் குழு இந்திய அரசாங்கத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது வங்கியில் மொத்த மாற்றம் ஏற்பட்டது வங்கி நிதி உற்பத்தித் துறையை சென்றடைய ஒரு முக்கிய கரணம் டேண்டன் குழுக்கள் என்று கூறினால் மிகையாகாது இது ஒரு மைல்கல் வளர்ச்சி அல்லது மாற்றம் என்று சொல்லலாம் டேண்டன் குழுக்கள் பரிந்துரைகள் மூலதன நிதி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் பரிந்துரையாக கருதப்படுகின்றன மூலதன நிதியத்தின் வரலாறு என்று இதைக்கூறலாம் அதன் பின்னர் உற்பத்தித் துறைக்கு மூலதன நிதி வழங்கும் வங்கி சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது அது எவ்வாறு மாறிவிட்டது என்பதை இப்போது விவாதிப்போம் இந்தியாவில் உள்ள வங்கிகளிடமிருந்து தாராளமாக நிதி பெற உற்பத்தித் துறைக்கு டேண்டன் குழு எவ்வாறு உதவியது டேண்டன் குழுகொடுத்த பரிந்துரையை பற்றிப் படித்த பிறகு இந்திய உற்பத்தித் துறையில் நிலவும் சூழ்நிலையைப் பற்றி விவாதிப்போம் இந்திய வங்கித் துறை டேண்டன் கமிட்டி 1 முழு ஆண்டில் இதை முழுமையாக ஆராயத் தொடங்கியது மேலும் நான்கு முக்கியமான விஷயங்களை அவர்கள் கவனித்தனர் நெட்வொர்க்கிங் தளத்தை மாற்றுவதன் மூலம் தேவைகளை அடிப்படையாகக் கொண்ட நிதியுதவி மூலம் நிதியளிப்பை வழங்குவது வங்கிகளால் வழங்கப்பட்ட நிதியளிப்பை வேலை செய்யும் நாட்கள் வரை பாதுகாப்பின் அல்லது பிணையத்தின் அடிப்படையில் தொழிலுக்கு நம்பியிருத்தல் ஆகியவை ஆகும் எந்தவொரு நிறுவனத்திற்கும் தொழிற்துறைக்கும் வர்த்தகருக்கும் நெட்வொர்க்கிங் போதுமானதாக இல்லை என்றால்மூலதன நிதி உரிமை மறுக்கப்படுகிறது நன்கு செயல்படும் அமைப்பு என அறியப்படுபவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு உள்ளது நிலையான சொத்து அல்லது சில தற்போதைய சொத்து பாதுகாப்பாக கேட்கப்படுகிறது நிறுவனம் நன்கு செயல்படும் அமைப்பாக இருக்கும்போது வங்கிகள் சில மாதங்களுக்கு மட்டுமே கடன் கொடுக்கப் போகின்றன ஒரு வருட காலத்திற்கு அதிகபட்சம் 12 மாதங்கள் அதை விட அதிகமாக இருக்காது ஆகவே அந்தக் காலத்திற்குள் அந்த நிதியைத் திருப்பிச் செலுத்துமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் அல்லவா எனவே அதைச் செய்ய பிணையின் தேவை உள்ளது குழுக்களின் பார்வையில் பல்வேறு வகையான பகுப்பாய்வு மூலம் நிறுவனம் நன்கு செயல்படும் அல்லது நன்றாக செயல்படும் அமைப்பாகும் என்பதை நிறுவனம் உறுதிப்படுத்த வேண்டும் நிறுவனம் தொடர்ந்து நிலைத்திருந்தால் அவர்கள் உங்கள் பணி மூலதன நிதியைத் திருப்பித் தருவார்கள் அவர்கள் பணம் செலுத்த வேண்டாம் என்று அவர்கள் கூற மாட்டார்கள் இது ஏதோ ஒருவிதமான பணப்புழக்க சிக்கலாக இருக்கும் என்று சந்தேகப்பட வேண்டாம் மூன்றாவது பிரச்சனை என்னவென்றால் ஒரு முறை வங்கி நிதி என்பது பணி மூலதனத் தேவையின் ஒரு பகுதிக்கு மட்டுமே உற்பத்தித் துறைக்கு 100 உழைக்கும் மூலதன நிதியமும் வங்கிகளிடமிருந்து வர வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கவில்லை என்பதையும் டேண்டன் கமிட்டி ஒப்புக் கொண்டுள்ளது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மொத்த மூலதனத் தேவையில் 75 க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது தற்போதைய சொத்துக்களை உருவாக்க அதிகபட்சமாக 75 வங்கிகளால் நிதியளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது நான்காவது சிக்கல் செயல்பாட்டு மூலதனத் தேவைகளுக்காக வங்கிகளை குறைவாக சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் தற்போது தாராளமய நிதியை 75 க்கு மேல் வங்கிகள் வழங்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் கடன் மூலம் நிறுவங்கள் ஒரு பாடம் கற்க வேண்டும் அவை வங்கிகளிடமிருந்து செயல்படும் மூலதன நிதியை குறைந்த அளவில் சார்ந்து இருக்க வேண்டும் மேலும் மெதுவாகவும் சீராகவும் இது மற்ற ஆதாரங்களையும் நாட வேண்டும் மற்ற ஆதாரங்கள் என்றால் அது இடை நிறுவன அல்லது பெருநிறுவன வைப்பு பொது வைப்பு நிதிகள் முதலீட்டு நிறுவன நிதி போன்றவை மற்றும் அந்த நேரத்தில் வணிக தாள் இந்தியாவில் அனுமதிக்கப்படவில்லை அந்த நேரத்தில் இந்தியாவில் ஃபேக்டரிங் அனுமதிக்கப்படவில்லை என்று கூறலாம் டெரிவேடிவ் ஃபைனான்ஸும் கூட இல்லை ஆனால் மற்ற விஷயங்களுக்கும் மேலாக வங்கிகளிடமிருந்து மட்டுமல்லாமல் மூலதன நிதி குறுகிய கால தேவைகளாக வங்கிகளிடமிருந்தும்வைப்புத்தொகை நீண்ட கால நிதியின் பொது வைப்பு பகுதி என்று பல தொழில்களால் செய்யப்பட்டன எனவே இந்த 4 முக்கியமான சிக்கல்களுக்குப் பிறகு டேண்டன் கமிட்டி எழுப்பிய நான்கு முக்கியமான பிரச்சினைகள் மற்றும் வங்கித் துறையையும் உற்பத்தித் துறையையும் அவற்றின் செயல்பாட்டு மூலதனத் தேவையையும் ஆய்வு செய்தன டேண்டன் குழு ஏழு முக்கியமான பரிந்துரைகளைத் தருகிறது முதல் பரிந்துரை மதிப்பீடு வணிகத் திட்ட அடிப்படையில் இருக்கும் அதாவது தேவை அடிப்படையிலான கடன் தேவைகள் நிறுவனங்களின் தேவைகளை அவற்றின் தேவைகளின் அடிப்படையில் வங்கிகள் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் வங்கிகளால் வழங்கப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறார்கள் என்று வணிகத் திட்டத்தை வங்கியில் சமர்ப்பிக்க அவர்களிடம் கேட்கப்பட வேண்டும் வங்கியால் வழங்குவதில் அடுத்த ஒரு காலாண்டிற்கான அவர்களின் வணிகத் திட்டம் என்ன அல்லது அடுத்த 1 வருடத்திற்கு அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதையும் கேட்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு உற்பத்தியை வைத்திருக்க விரும்புகிறார்கள் எவ்வளவு பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் எவ்வளவு கடன் விற்பனையை வைத்திருக்க விரும்புகிறார்கள் எவ்வளவு சரக்கு வைத்திருக்க விரும்புகிறார்கள் எவ்வளவு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அவர்களிடம் இருக்கும் என்பதையும் கேட்க வேண்டும் எனவே உங்கள் வணிகத் திட்டம் என்ன என்று வாங்குபவரை வங்கி கேட்க வேண்டும் மற்றும் கடன் வாங்கியவரின் நிதித் தேவைகளின் தேவைகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக கடன் வாங்குபவர் 100 சதவீதம் வங்கியில் இருந்து வரும் நிதிக்காக காத்திருக்கக் கூடாது இது இறுதியில் வங்கிகளின் பொறுப்பு அல்ல இது கடன் வாங்குபவரின் பொறுப்பு மற்றும் கடன் வாங்கிய தேவைகள் ஓரளவிற்கு வங்கிகளால் பூர்த்தி செய்யப்படலாம் ஆனால் முழுவதுமாக அல்ல எனவே வங்கி துணை நிதியை வழங்கலாம் அனால் முழுவதும் வழங்க முடியாது நிறுவனம் பொது வைப்புத்தொகைநிறுவனங்களுக்கு இடையேயான வைப்புத்தொகை போன்ற தன்னிச்சையான நிதி வளங்களிலிருந்து நிதி திரட்ட வேண்டும் அதே சமயம் வங்கிகளிடமிருந்தும் ஏதேனும் எதிர்பார்க்கக்கூடிய மொத்த தேவைகளில் சில பகுதியை வழங்கும் கடன் வாங்குபவர்களின் தேவையில் 100 நிதியளிக்கக்கூடாது வங்கிகளிடமிருந்து உற்பத்தித் துறைக்கு அதிகபட்ச நிதி 75 வரை கடன் வாங்குபவர்களின் மொத்த தேவைகளுக்கு சரியாக இருக்க வேண்டும் அவர்கள் கூறிய நான்கு சிக்கல்களுக்குப் பிறகு முக்கியமான சிக்கல் ஒன்று என்று நான் ஏற்கனவே சொன்னேன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நிதி 100 ஆக இருக்கக்கூடாது நீங்கள் 100 நிதியுதவி வங்கிகள் வழங்கும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளக் கூடாது 100 உழைக்கும் மூலதன நிதியையும் வங்கிகள் வழங்கும் கடன் வாங்குவதற்கும் வேறு எந்த மாற்றீட்டையும் தேட வேண்டியதில்லை என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளக் கூடாது அப்படி தோன்றினால் கடன் வாங்குபவர்களிடம் நல்ல பழக்கம் உருவாகவில்லை என்று அர்த்தம் கடனாளர்களின் முறையான மற்றும் பயன்பாடு உருவாகவில்லை என்று அர்த்தம் இது வங்கிகளால் வழங்கப்படும் நிதி கடன் வாங்கியவரால் முறையாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் இது வங்கிகளின் மற்றொரு தேவை ஆகும் எந்தவொரு காரணிகள் மூலம் அதைக் கண்டுபிடிப்பதற்கு கணக்கில் அணுகுமுறை இல்லை ஆனால் அவை சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று அறிந்ததால் தொழில் வாரியான விதிமுறைகளின்படி நிதி வழங்கப்படும் என்று வங்கிகள் தொழில் வாரியான விதிமுறைகளை உருவாக்கிக் கொண்டன டோண்டன் கமிட்டி தங்கள் தொழில்துறையையும் சில தொழில் வாரியான விதிமுறைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வங்கிகளுக்கு பரிந்துரைத்தது ஆனால் வங்கிகள் துறை வாரியான விதிமுறைகளையும் வெளியிட்டன அது மட்டுமல்லாமல்இது எவ்வளவு கடன் தொழிலுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்பதையும் அறிவித்தார்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையினருக்கும் அல்லது ஒரே தொழிற்துறையில் பணிபுரியும் வெவ்வேறு துறையினருக்கும் கடன்களை எவ்வாறு விநியோகிக்க வேண்டும் என்பதை வங்கிகள் அறிவித்தார்கள் அடுத்த ஒரு முக்கியமான பரிந்துரை நான் உங்களிடம் கூறியது போல உற்பத்தித் துறைக்கு தொழில்களுக்கு வங்கிகளால் மூலதன நிதி வழங்குவதில் 3 கூறுகள் இருக்கின்றன கமர்ஷியல் பேபர்ஒன்று சிசி வரம்பு ரொக்க கடன் வரம்பு இரண்டாவது வேலை மூலதனக் கடன் மற்றும் மூன்றாவது கடன் விற்பனை பில்களை தள்ளுபடி செய்வது சிசி வரம்பு மற்றும் தொகை அனுமதிக்கப்பட்டு கிளையின் கிளையில் ஒரு கணக்கு திறக்கப்படுவதை நான் நினைவு கூர்கிறேன் கடன் வாங்கியவரின் பெயரில் வங்கி மற்றும் ஒரு குறிப்பிட்ட தொகை அனுமதிக்கப்பட்டு அந்தக் கணக்கிற்கு மாற்றுவது மற்றும் அந்த அனுமதித் தொகைக்குள் கடன் வாங்கியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் போது அவர்களுக்கு நிதி உருவாக்கம்செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான எந்தவொரு ஆர்டரையும் செலுத்துதல் அல்லது தேவைப்படும் போது சம்பளம் மற்றும் ஊதியங்கள் செலுத்தும் வழிமுறை செய்து கொடுப்பதாகும் இந்த கணக்கிலிருந்து பெற்று குறுகிய கால தேவைகளை குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் பின்னர் விற்பனை செய்த பணத்தை கணக்கில் டெபாசிட் செய்துவிடுவார்கள் நிறுவனம் கடன் வாங்கிய தொகைக்கு கடன் வாங்கிய காலத்திற்கு மட்டுமே மட்டுமே வட்டி வசூலிக்கப்படுகிறது சிசி வரம்பு ரொக்க கடன் வரம்பு என்று கூறுகிறோம் ஆனால் அந்த விஷயத்தில் வேறுபாடு என்னவென்றால் கடன் வாங்கியவரால் கடன் பயன்படுத்தப் பட்டதோ இல்லையோ அனுமதிக்கப்பட்டவுடன் அவர் அல்லது நிறுவனம் முழுத் தொகையின் வட்டியையும் செலுத்த வேண்டும் சிசி வரம்பைப் பொறுத்தவரை நீங்கள் பயன்படுத்திய தொகைக்கு மட்டுமே நீங்கள் வட்டியை செலுத்தப் போகிறீர்கள் கடனைப் பொறுத்தவரையில் மொத்த கடன் தொகைக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் நிறுவனத்தால் பயன்படுத்தப்படாத நிலையிலும் அது அனுமதிக்கப்பட்டவுடன் நிறுவனம் வட்டி செலுத்த வேண்டும் மூன்றாவது கடன் விற்பனை பில்களின் இருக்கும் உங்களுக்கு நிதி தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பில்களை வங்கியில் தள்ளுபடி செய்யலாம் குறுகிய காலத்திற்கான தற்காலிக தேவைகளுக்காக நிதி திரட்டவும் நீங்கள் முதலில் பெறும்போது நிதியை வங்கியில் சொல்லி உங்கள் விலைப்பட்டியலை திரும்பப் பெறலாம் ஆகவே தொழில்துறையின் செயல்பாட்டு மூலதனத் தேவைகளை பூர்த்தி செய்ய வங்கி நிதி எவ்வாறு வழங்க முடியும் என்பதற்கான 3 முக்கிய ஆதாரங்கள் பின்னர் கடைசியாக நெருக்கமான கண்காணிப்புக்கான வழக்கமான தகவல்கள் ஆகியவைகளை பார்க்கவேண்டும் கடன்களின் சிசி வரம்பில் வங்கிகள் எவ்வளவு நிதி அனுமதிக்கப்பட்டன என்பதற்கான சரியான பதிவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறின சிசி வரம்பு மொத்த வரம்பிலிருந்து முந்தைய காலாண்டில் பயன்படுத்தப்படாத நிதியின் பகுதி திரும்பப் பெறப்பட வேண்டும் அல்லது நிறுவனம் பயன்படுத்த அனுமதிக்கப்படக்கூடாது ஏனெனில் அந்த விஷயத்தில் நிறுவனம் அவற்றின் தேவைகளை விட அதிகமான நிதி பெற்றுள்ளது இன்று அதைப் பயன்படுத்தவில்லை வங்கி அந்த நிதிகளுக்கு வட்டி எதுவும் பெறவில்லை எனவே இவை ஏழு முக்கியமான பரிந்துரைகள் பரிந்துரைக்கப் பட்டன மற்றும் இந்த பரிந்துரைகள் வங்கிகளால் தொழில்துறையின் செயல்பாட்டு மூலதனத் துறையை நிறைவேற்றுவதற்கான வங்கி நிதி வரலாற்றில் ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றன அதன்பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெரும்பாலான வங்கிகள் பரிந்துரைகளைப் பின்பற்றி 4 சிக்கல்களை எழுப்பின இரண்டாவது 7 பரிந்துரைகளை வழங்கினர் பின்னர் ஒரு குழுவில் செய்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் உழைக்கும் மூலதன நிதி அனுமதிக்கும் 2 முறைகளை பரிந்துரைத்துள்ளனர் எனவே தொழில்களுக்கு மூலதன நிதி வழங்கும் போது வங்கிகள் 3 முறைகளில் ஒன்றைப் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர் எனவே இந்த 3 முறைகள் என்ன அவை எந்தவொரு வங்கியினாலும் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி